சென்ற வகுப்பில் நாம் விரிசலானது மோடு 1 அல்லது மோடு 2 அல்லது மோடு 1 மற்றும் மோடு 2 ன் கீழ் செயல்படும் பொழுது அதில் உருவாகும் போட்டோ எலாஸ்டிக் விளிம்புகளை கண்டோம் அதை மீண்டும் நாம் பார்க்கலாம் மற்றும் அதை நீங்கள் தெளிவாக வரைந்து கொள்ளுங்கள் என்று நான் கூறினேன் முக்கியமாக அந்த விளிம்புகளின் வடிவங்களில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் சில பகுதிகளை முடிக்கவில்லை என்றாலும் கூட இதை காணலாம் மற்றும் அந்த படங்களை பொருத்தமான முறையில் திருத்தலாம் மோடு 1 மற்றும் மோடு 2 இதில் உண்டாகும் விளிம்புகளை நீங்கள் இங்கே காணலாம் உங்களுக்கு போதுமான அனுபவம் இருந்தால் இந்த விளிம்புகளின் படத்தை வைத்தே இங்கு மோடு 1 செயல்படுகிறதா அல்லது மோடு 2 செயல்படுகிறதா என்று நீங்கள் கண்டறிய முடியும் நான் ஏற்கனவே கூறியது போல இந்த விளிம்புகள் 1 2ஐ குறிக்கின்றன நீங்கள் ஸ்டிரஸ் பீல்டு சமன்பாடுகளை உருவாக்கும் பொழுது அதன் துல்லிய தன்மையை கண்டறிய சோதனை முடிவுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் நாம் அதை செய்யப் போகிறோம் பிராக்சர் மெக்கானிக்ஸில் இது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் ஆய்வாளர்கள் பகுப்பாய்வின் முடிவுகளை போட்டோ எலாஸ்டிக் விளிம்புகளுடன் ஒப்பிட்டு மேம்படுத்திக் கொள்கின்றனர் போட்டோ எலாஸ்டிசிடி ஆனது மோடு 1 அல்லது மோடு 2 அல்லது மோடு 1 மற்றும் மோடு 2 என்று பிரித்தறிய உதவுகிறது இது மோடு 3 விளிம்புகளை கொடுக்காது ஏனென்றால் அது தளத்தில் இருந்து வெளியே சென்றுள்ளது எனவே இது மோடு 1 மற்றும் மோடு 2 கலந்த கலவையாகும் இதை நாம் உற்றுநோக்கினால் முதலில் நம் கவனத்திற்கு வருவது விளிம்புகள் விரிசலின் அச்சை பொருத்து சமச்சீராக இல்லை மற்றும் கீழிருந்து அல்லது மேலிருந்து பார்க்கும் பொழுது அவை வெவ்வேறு கோணங்களில் சாய்ந்துள்ளன அதன் பிறகு சிமுலேட்டட் பிரசர் வெஸ்ஸளிலுள்ள விளிம்புகளை நாம் பார்த்தோம் அதாவது ஒரு வளையத்தில் உள்ளிருந்து அழுத்தம் செயல்படுவதை நாம் பார்த்தோம் ஜியோமெட்ரிக் பிச்ர்ஸ் ஆப் போட்டோ எலாஸ்டிக் பிரின்ஜஸ் அப்சர்வ்டு நியர் த கிராக் டிப் முதல் விளிம்பு பின்னோக்கி சாய்ந்து உள்ளது இரண்டாவது விளிம்பு லேசாக பின் நோக்கி சாய்ந்துள்ளதுமூன்றாவது விளிம்பு முன்னோக்கி சாய்ந்து உள்ளது மற்றும் நான்காவது விளிம்பு ஏறக்குறைய நேர்கோடாக உள்ளது ஆனால் விரிசலின் முனையில் எந்த வித தரவுகளும் இல்லை மற்றும் பகுப்பாய்வு செய்வோருக்கு இது மிக மிக முக்கியமானது விரிசல் இருக்கும் பகுதிக்கு அருகாமையில் ஸ்ட்ரெஸ்சின் மதிப்பு மிக மிக அதிகமாக இருக்கும் மற்றும் அங்கே பிளாஸ்டிக் டெபோர்மேஷன் ஏற்படும் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் விரிசலின் முனையில் என்ன நிகழ்கிறது என்பதை அறிந்துகொள்ள முறையான கணித சமன்பாடுகள் ஏதுமில்லை சோதனைகளிலும் விரிசலின் முனையில் என்ன நிகழ்கிறது என்ற தரவுகளை நாம் சேகரிப்பது மிக மிக கடினம் விரிசலுக்கு அப்பால் உள்ள பகுதிகளில் மட்டுமே நாம் தரவுகளை சேகரிக்க முடியும் மேற்கண்ட படத்தில் உள்ள விளிம்புகள் பல வடிவமைப்பு அம்சங்களைக் கொண்டுள்ளன மேலும் இதிலிருந்து ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டரை கண்டுபிடிக்க பரிசோதனைகள் மூலம் தரவுகளை சேகரித்து அதை ஆராய்வதற்கு எத்தனை முறை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்ற விவரத்தை இதிலிருந்து தெரிந்துகொள்ளலாம் மல்டிபிள் ரேடியல் கிராக்ஸ் இன் ஆணுலர் பிளேட்ஸ் நடைமுறையிலும் நாம் பார்க்கும் அனைத்து சிக்கல்களும் வரையறுக்கப்பட்ட வடிவமைப்பைக் கொண்டவை ஆனால் பகுப்பாய்வின் தீர்வுகள் முடிவற்ற வடிவமைப்பு கொண்ட அல்லது எண்ணற்ற எண்ணிக்கையிலான விரிசல்கள் கொண்ட சிக்கல்களுக்கு தீர்வு அளிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சுவாரசியமான சிக்கலுக்கு மட்டுமே நம்மிடம் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டருக்குண்டான சமன்பாடுகள் இருக்கும் ஆனால் ஒருவேளை விரிசல் ஆனது ஸ்டிரஸ் கன்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அருகிலோ அல்லது வரையறுக்கப்பட்ட வடிவமைப்பில் நீங்கள் எண்கணித கணக்கீடுகள் மூலமாகவோ அல்லது பரிசோதனைகள் மூலமாகவோ மட்டுமே தீர்க்க முடியும் பரிசோதனை முறையில் நாம் மேற்கொள்ளும் போது பொருத்தமான சமன்பாடுகளை கொண்டு தரவுகளை ஆராய வேண்டும் சென்ற வகுப்பில் தொடர்ச்சியான விரிசல்கள் பற்றியும் மற்றும் உள்ளிருந்து வெளிநோக்கி வளர்ந்த விரிசல் பற்றியும் பார்த்தோம் சாலிட் மெக்கானிக்ஸ் பற்றிய உங்கள் புரிதல்களிலிருந்து இது ஹூப் ஸ்டிரஸ் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிச்சயமாக இது மோடு 1 ஆகும் மேலும் இந்த விரிசல்களுக்கு இடையே எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருப்பதை நீங்கள் காணலாம் ஒரு அமைப்பில் நிறைய விரிசல்கள் அதிக இடைவெளியில் இருக்கும் போது அவை தொடர்பில் இருப்பதில்லை அந்த விளிம்புகள் மோடு 1 ஐ நிலையைக் குறிப்பது நீங்கள் பார்க்கலாம் பிரஷர் வெஸல் தொழில்நுட்பத்தில் அந்த அமைப்பானது அதிக அழுத்தத்தைத் தாங்கக் கூடியதாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் அதன் உள் பக்க எல்லை அதிகம் அழுத்தப்பட்டு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் எனவே விரிசல் உள்ளிருந்து வெளியே உருவாவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது ஒருவேளை இது அதிக அழுத்தத்தைத் தாங்க கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆட்டோ ஃப்ரிட்டேஜ் போன்ற நுட்பங்கள் உள்ளன இது உள்பக்க எல்லையில் உள்ள ரெசிடியல் கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளடக்கியது அதாவது உள்பக்க எல்லையில் உள்ள ரெசிடியல் கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரெஸ் உள்ளிருந்து விரிசல் உருவாவது தடுக்கப்படுகிறது ஆனால் ஆட்டோ ஃப்ரிட்டேஜ் என்ன செய்யும் இது வெளிப்பக்க எல்லையில் ரெசிடியல் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் இப்படிப்பட்ட ஒரு சேர்க்கையில் வெஸ்ஸல் அழுத்தப்படும் பொழுது விரிசலானது வெளியில் இருந்து உள்நோக்கி உருவாகும் இங்கு வெசலின் வெளிப்பகுதியில் அதிக எண்ணிக்கையான விரிசல்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது இந்த விரிசல்கள் அனைத்தும் வெவ்வேறு நீளம் உடையவை மற்றும் அவை ஒழுங்கற்ற இடைவெளியில் இருக்கின்றன இந்த சீரற்ற முறையில் இருக்கும் விரிசல்களுக்குள் ஏதேனும் தொடர்பு உள்ளதா சாலிட் மெக்கானிக்ஸ் புரிதலின் துணையோடு இந்த விரிசல்கள் மோடு 1 ன் கீழ் இயங்குகின்றன என்று கூறலாம் ஆனால் இந்த விளிம்புகளின் அமைப்பில் ஏதேனும் வித்தியாசத்தை காண்கிறீர்களா இங்கு விளிம்புகள் நன்றாக உருவாகியுள்ளன அதில் விரிசலின் முன்னே இருக்கும் வளையத்தை காணலாம் இதை சற்று பெரிது படுத்தி காட்டுகிறேன் இந்த அம்சங்களை நாம் ஏற்கனவே சிறிய விரிசல்களில் பார்த்துள்ளோம் இங்கே இருக்கும் விளிம்புகள் முன்னோக்கி சாய்ந்து உள்ளது மற்றும் அவை விரிசலின் அச்சை பொருத்து சமச்சீராக உள்ளன இந்த விரிசல்கள் பிரஷர் வெசலில் உள்ளன மற்றும் அதன் உள் பக்கத்தில் அதிகமான அளவில் ஸ்டிரஸ் உள்ளது எனவே விரிசலின் முனை ஸ்டிரஸ் கான்சன்ட்ரேசன் பகுதியில் நீளமாக உள்ளது முன்னோக்கி சாய்ந்து இருக்கும் விளிம்புகளுடன் முன்னே இருக்கும் வளையம் போன்ற விளிம்புகள் இங்கே உள்ளன சோதனையின் முடிவுகளில் கிடைத்த தரவுகளை பகுப்பாய்வு சமன்பாடுகள் மூலம் செயலாற்றும் பொழுது இந்த நிகழ்வை குறிப்பதற்கு போதுமான அளவு சமன்பாடு உறுப்புக்கள் இருக்கவேண்டும் இது பரிசோதனையின் அம்சங்களை பிரதிபலிக்க வேண்டும் அப்போதுதான் சோதனை முடிவுகளின் அடிப்படையில் தரவுக் குறைப்புக்கு இதைப் பயன்படுத்த முடியும் இது மிக மிக முக்கியமானது இதுதான் இங்கே சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது ஆட்டோ ஃப்ரிட்டேஜ் நுட்பமானது வெளிப்புறத்தில் ரெசிடியல் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி உள்ளே இருக்கும் அழுத்தத்துடன் இணையும் பொழுது வெளிப்புறத்தில் விரிசல் உண்டாகிறது இதைத்தான் சற்று முன்னர் நாம் பார்த்தோம் வட்ட வடிவ வளையத்தில் அதன் ஆரத்தின் வழியே உண்டாகும் விரிசல்களை நாம் நிறைய பொறியியல் பயன்பாடுகளில் பார்த்திருப்போம் மெக்கானிக்கல் சாதனங்களான பிளேடட் வட்டு அசெம்பிளி ஃப்ளைவீல் ரயில் சக்கரங்கள் கிளட்ச் பிளேட்ஸ் போன்றவற்றில் அதன் ஆரத்தின் வழியே விரிசல் உண்டாகிறது இது சம்பந்தப்பட்ட பயன்பாடுகள் நிறைய உள்ளன அவை முடிவு நிலை கொண்ட சாதனங்கள் எனவே அவற்றின் பரிசோதனை முடிவுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை இந்த நிலைகளில் எவ்வாறு விரிசல் உண்டாகிறது மையவிலக்கு விசை மற்றும் வெப்ப விசை ஆகியவை விரிசலுக்கு காரணமாகின்றன இது மிகவும் முக்கியமான ஒரு சிக்கலாகும் வட்ட வடிவ வளையத்தில் உள்ளிருந்து அல்லது வெளியில் இருந்து உருவாகும் ஆர விரிசல்கள் பற்றி நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால் அவற்றை அர்த்தமுள்ள வழியில் எளிதாக அணுக முடியும் மேலும் சில விவரங்களுக்கு இந்த மேற்கோள்கள் சிலவற்றை நீங்கள் காணலாம் இவை 1997ம் ஆண்டு வெளியிடப்பட்டவை இது பிராக்சர் மெக்கானிக்சில் பயன்படுத்தப்படும் ஸ்டிரஸ் பீல்டு சமன்பாடுகளில் உள்ள உயர் வரிசை உறுப்புகளை வெளிப்படுத்துகிறது நிறைய போட்டோ எலாஸ்டிக் தரவுகளின் செயலாக்கத்திற்கு உதவுகிறது பேரியோடிக் ரேடியல் விரிசல்கள் பற்றிய மற்றொரு குறிப்பேடும் உள்ளது சைக்கிளிக் சிமெட்ரி பயன்படுத்தி தடிமனான வளையத்தில் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி ஃபேக்டரை கணக்கீடுகள் மூலம் எவ்வாறு தீர்ப்பது என்பது பற்றியும் இந்த ஆய்வு குறிப்பேடு கூறுகிறது புக்ஸ் அண்ட் ரெபரன்ஸஸ் நாம் ஏறக்குறைய பிராக்சர் மெக்கானிக்ஸின் முடிவு நிலைக்கு வந்து விட்டோம் அது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மற்றும் குறிப்பேடுகளின் தொகுப்பு இங்கே சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது பேராசிரியர் பிரசாந்த் குமார் அவர்கள் எழுதிய "எலமென்ட்ஸ் ஆப் பிராக்சர் மெக்கானிக்ஸ்" என்ற புத்தகம் நீங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் ஆரம்பத்தில் இதை வீலர் பப்ளீசிங் வெளியிட்டனர்தற்போது அது டாடா மெக்ரா ஹில் மூலம் வெளியிடப்படுகிறது இது கணிதவியல் மற்றும் பிராக்சர் கருத்துருக்களை உள்ளடக்கியது இது மலிவானது மற்றும் உங்கள் வசதிக்காக இதை ஒரு உரை புத்தகமாக வைத்திருக்க பரிந்துரைக்கிறேன் இது போலவே நிறைய புத்தகங்கள் உள்ளன பேராசிரியர் சிம்ஹா IISc பெங்களூர் எழுதிய இந்தப் புத்தகத்தில் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் பற்றிய கருத்துக்கள் நிறைய உள்ளன ஆனால் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸின் அடிப்படை கருத்துக்களை கவனம் செலுத்துவதற்காக இந்தப் புத்தகத்தில் கணிதவியல் நடைமுறைகள் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளது ப்ரோக் எழுதிய "எலமென்ட்ரி இன்ஜினியரிங் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ்" என்பது மேலும் மற்றொரு பிரபலமான புத்தகம் ஆகும் இது ஆரம்பத்தில் க்ளுவர் அகடமிக் பப்ளிஷர் மூலம் வெளியிடப்பட்டது இப்பொழுது அதை ஸ்பிருங்சர் சயன்ஸ் அண்ட் பிசினஸ் மீடியா கையகப்படுத்தியுள்ளது ப்ரோக் எழுதிய "பிராக்டிகல் யூஸ் ஆஃப் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ்" என்ற மற்றொரு முக்கியமான புத்தகமும் உள்ளது இந்த அனைத்து குறிப்பேடுகளிலும் ஆசிரியர் வெளியீட்டாளர் மற்றும் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆகியவற்றை குறித்துக் கொள்ளுங்கள் அதன்மூலம் இந்த குறிப்பேடுகளை நீங்கள் விரைவாக குறித்துக் கொள்ளலாம் அதன் தலைப்புகளை இணையத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் குடுடோஸ் எழுதிய"பிராக்சர் மெக்கானிக்ஸ் யேன் இன்ட்ரோடக்சன் என்ற புத்தகம் உள்ளது இந்த அனைத்து புத்தகங்களும் பிராக்சர் மெக்கானிக்ஸின் பல பரிமாணங்களை வழங்குகின்றன நான் இங்கே தொகுத்து கூறிய அனைத்து விஷயங்களும் இந்தப் புத்தகங்களில் இருந்து எடுக்கப்பட்டவை அவர்களின் கணிதவியல் மற்றும் கருத்துருக்களின் யோசனைகள் அவர்களுக்கு வசதியான முறையில் வெளியிடப்பட்டன நாம் இங்கே நிறைய கருத்துருக்களை விவாதித்து உள்ளோம் என்று நீங்கள் நினைக்கலாம் அதன் கணிதவியல் சார்ந்த விஷயங்களை நாம் சீக்கிரமாக காண்போம் அவை சற்று சிக்கலானவை அதை நாம் இப்போது பார்க்கலாம் உங்களுக்காக இங்கே நிறைய புத்தகங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன ஹெலன் என்பவர் எழுதிய "இன்ட்ரோடக்சன் டு பிராக்சர் மெக்கானிக்ஸ் என்ற புத்தகம் கணிதவியலை சார்ந்தது அதேபோல் நாட் மேகுய்ட் எழுதிய புத்தகங்கள் உள்ளன அவை நடைமுறை பயன்பாடுகளை உள்ளடக்கியது மற்றும் மிக முக்கியமாக " ஹேண்ட் புக் ஆன் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர்" என்ற புத்தகமும் உள்ளது பிராக்சர் மெக்கானிக்ஸ் பற்றி படிக்கும் பொழுது ஒரு அமைப்பின் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினோம் ஆரம்ப காலத்தில் சாவின் எழுதிய ஸ்டிரஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் சம்பந்தப்பட்ட புத்தகம் மிகவும் பிரபலமானது இந்தப் புத்தகம் ஸ்டிரஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் சம்பந்தப்பட்ட பல்வேறு கணக்கீடு களுக்கு தீர்வளித்தது அதைப் போலவே ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டரை சம்பந்தமாக முரகாமி என்பவர் எழுதிய புத்தகம் 1 மற்றும் 2 என்ற இரண்டு தொகுப்புகளாக உள்ளன இது நம்முடைய நூலகத்தில் உள்ளது ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் சம்பந்தமாக தகவல்கள் தேவைப்பட்டால் அந்த புத்தகத்தை நீங்கள் உற்று நோக்கலாம் அந்தப் புத்தகம் இருந்தால் அதை பயன்படுத்துங்கள் இல்லை என்றால் கணிதவியல் அல்லது பரிசோதனை மூலம் உற்று நோக்குங்கள் இறுதியாக ஆண்டர்சன் எழுதிய புத்தகம் உள்ளது இது என்சைக்ளோபீடியா போன்றது இது பிராக்சர் மெக்கானிக்ஸின் பல தலைப்புகளை உள்ளடக்கியுள்ளது நம் நூலகத்தில் இது கிடைக்கும் இதை நீங்கள் குறிப்பேடாக பயன்படுத்தலாம் இது உரை புத்தகத்தை விட சிறந்த ஒன்றாக இருக்கும் கிராக் குரோத் அண்ட் பிராக்சர் மெக்கானிசம் இப்பொழுது விரிசலின் வளர்ச்சி மற்றும் பிராக்சர் மெக்கானிசம் என்ற மற்றொரு தலைப்பிற்குள் செல்வோம் விரிசல் என்பது ஒரு பகுதி அளவு தோல்வி என்பதை நீங்கள் இதுவரை நாம் பார்த்த பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் கருத்துக்களிலிருந்து புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் செயல்பாடுகள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைமைகள் காரணமாக ஒரு விரிசல் வளர்ந்து ஆபத்தானதாக மாறும் ஆபத்தான இந்த விரிசல் முறிவை உண்டாக்கி இறுதியில் அந்த அமைப்பு இரண்டாகப் பிரிகிறது இது உங்களுக்கு தெரிந்த ஒன்று பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் பற்றிய கண்ணோட்டத்தில் நாம் இதையே கவனமுடன் உருவாக்கினோம் விரிசலின் வளர்ச்சி மற்றும் பிராக்சர் பற்றி மேலும் நுட்பமாக வேறுபாட்டை உருவாக்க இந்த அடிப்படை தெரிந்திருந்தால் போதும் விரிசலின் வளர்ச்சி என்பது மெதுவான செயல்முறையாகும் அதே நேரம் பிராக்சர் என்பது மிக வேகமான ஒன்று இந்த இயங்கு படத்தை உற்று நோக்குங்கள் இங்கே விரிசல் வளர்ந்த பிறகு முறிவு ஏற்படுவதை நீங்கள் காணலாம் இதை கவனமுடன் பாருங்கள் சாய ஊடுருவல் நுட்பம் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது இங்கே பிங்க் நிறத்தில் இருப்பது விரிசல் வளரும் பரப்பை குறிக்கிறது விரிசல் வளர்ந்த பிறகு அந்த உலோகத்தில் முறிவு ஏற்படுகிறது இங்கே முறிவானது 45 டிகிரி கோண அளவில் ஏற்பட்டுள்ளது இது ஷியர் லிப் என்று அழைக்கப்படுகிறது விரிசல் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட மெக்கானிசம் பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் நான் மேலும் இதுபற்றி பார்ப்பதற்கு முன் நிலையான முறிவு சாத்தியம் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விரிசல் வளர்ச்சி மெதுவானது என்றும் முறிவானது வேகமான செயல் முறை என்றும் நாம் கூறியிருந்தோம் பிளேன் ஸ்ட்ரெஸ் செயல்படும் பிளேட்டில் நிலையான முறிவு ஏற்படும் என்பதை நாம் பார்க்கலாம் நிலையற்ற முறிவுக்கு பிறகு உடனே நிலையான முறிவு ஏற்படும் இதற்குண்டான கணிதவியலை மேம்படுத்த நான் உங்களுக்கு ஒரு நல்ல கருத்தியல் அடித்தளத்தை உருவாக்க முயற்சிக்கிறேன் என்பது உங்களுக்குத் தெரியும் ஏனென்றால் விரிசல் விரிசலின் வளர்ச்சி மற்றும் முறிவு ஆகியவற்றைப் பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அதுவும் முக்கியமாக நிலையான முறிவு பற்றி தெரிந்திருக்க வேண்டும் முறிந்த பாகத்தை நீங்கள் உற்று நோக்கினால் அங்கே சியர் லிப் இருப்பதை நீங்கள் காணலாம் இதைப் புரிந்துகொள்வதற்கு சிறிது நேரம் செலவிடுவோம் இது இழுவிசை சோதனையில் நாம் பார்த்த ஒன்றே ஷியர் லிப் இன் நெக்கிங் இதை நீங்கள் பார்க்க வேண்டும் இழுவிசை சோதனையில் பரிசோதனை மாதிரியானது இழுக்கப்படுகிறது அது அதிகபட்ச இழுவிசை ஸ்டிரஸ் நிலையை அடைந்தபிறகு முறிவு உண்டாகிறது இங்கே நெக்கிங் உருவாகி பிறகு இந்த பரிசோதனை மாதிரியானது இரண்டு துண்டுகளாக பிரிகிறது நெக்கிங் எதனால் உண்டாகிறது அதை எவ்வாறு வடிவமைப்பது ஒரு எளிய வடிவமைப்பு நான் இங்கே காட்டப் போகிறேன் நெக்கிங் என்பது ஒரு உள்ளார்ந்த குறைபாடு ஆகும் மேலும் அந்த பரிசோதனை மாதிரியின் நீளத்துடன் நெக்கிங் உருவாகிறது இங்கே என்ன நடக்கிறது உள்ளார்ந்த குறைபாட்டின் காரணமாக நெக்கிங் உண்டாகிறது அந்த குறைபாட்டின் வடிவ அளவு வளருகிறது இதைத்தான் நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் சிவப்பு வண்ணத்தில் காட்டப்பட்டுள்ளது சிறிது நேரத்திற்கு பிறகு அதன் முனைகளில் 45 டிகிரி கோணத்தில் ஷியர் ஃபெயிலியர் உண்டாகிறது எனவே பரிசோதனை மாதிரியானது அதன் நடு மையத்தில் இருந்து துண்டாகி வெளிநோக்கி இரண்டு பிரிவுகளாகிறது எனவே அதன் இரண்டு பக்கங்களிலும் ஷியர் லிப் உண்டாகிறது இந்த இயங்கு படத்தை முழுமையாக பார்ப்போம் அதன் மூலமே நெக்கிங்கை எவ்வாறு உற்று நோக்குவது என்பதற்கு விளக்கம் கிடைக்கும் இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ள சிமுலேஷன் மூலம் அந்த பரிசோதனை மாதிரியின் நடுப்பகுதியில் நெக்கிங் உருவாகிறது என்பதை நாம் காணலாம் இப்பொழுது உண்மையில் இழுவிசை சோதனையில் முறிவு ஏற்பட்ட ஒரு பரிசோதனை மாதிரியை இங்கு நான் காட்டுகிறேன் இது ஒரு உதாரணம் ஆகும் இங்கே மற்றொரு உதாரணத்தையும் நான் காட்டி உள்ளேன் இது அலுமினியத்தால் செய்யப்பட்ட பரிசோதனை மாதிரி ஆகும் மூன்றாவதாக ஸ்டீல் உலோகத்தில் செய்யப்பட்ட பரிசோதனை மாதிரியையும் காட்டியுள்ளேன் இந்த மூன்று பரிசோதனை மாதிரிகளிலும் நெக்கிங் வெவ்வேறு இடங்களில் உருவாகியிருப்பதை காணலாம் இவை சரியான நேரத்தில் பல்வேறு புள்ளிகளில் நிகழ்த்தப்பட்டவை நெக்கிங் வெவ்வேறு புள்ளிகளில் ஏற்படும் என்பதை இந்த படங்கள் காட்டுகின்றன ஆனால் சிமுலேஷனில் நெக்கிங் பரிசோதனை மாதிரியின் நடுப்பகுதியில் ஏற்படுகிறது என்று பார்த்தோம் படத்தில் காட்டப்பட்டுள்ள முதல் பரிசோதனை மாதிரியில் நெக்கிங் ஏறக்குறைய நடுப்பகுதியிலும் இரண்டாவது மாதிரியில் நடுப்பகுதியில் இருந்து சற்று தள்ளியும் மூன்றாவது மாதிரியில் பிடிப்புக்கு அருகிலும் நெக்கிங் ஏற்பட்டுள்ளதை காணலாம் உள்ளார்ந்த குறைபாட்டின் காரணமாக நெக்கிங் உருவாகிறது என்பதை நாம் முன்னரே கண்டோம் நெக்கிங் ஆனது பரிசோதனை மாதிரியின் நீளத்தில் ஏற்படுகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நெக்கிங்கில் ஏற்படும் ஷியர் லிப் பற்றி கவனம் செலுத்த நான் விரும்புகிறேன் அதை நாம் உற்று நோக்குவோம் இங்கே கப் மற்றும் கோன் வடிவில் முறிவு ஏற்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம் கப்பின் நடுப்பகுதி சமதளமாக உள்ளது அதன் விளிம்புகளில் 45 டிகிரி கோணத்தில் உள்ளது இது வட்ட வடிவ பரிசோதனை மாதிரி என்பதால் கப் மற்றும் கோன் போல தெரிகிறது மீண்டும் ஷியர் லிப் பற்றி கவனம் செலுத்துவோம் இது போன்ற வெவ்வேறு வடிவமைப்புகளை பற்றி புரிந்து கொள்வதற்கு விரிசலின் வளர்ச்சி மற்றும் முறிவிற்குண்டான கோட்பாடுகளை நாம் உருவாக்க வேண்டும் இது அதனுடைய ஒரு பார்வை கோணம் ஆகும் இது போன்ற சில படங்களை நாம் பெற முடியும் ஆனால் இந்த விவரங்களை பிரதிபலிக்க முடியாமல் போகலாம் குறைந்தபட்சம் கப் மற்றும் கோன் வடிவத்தை பெறலாம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உருவாகும் பிளாஸ்டிக் டிபர்மேசன் பற்றியும் பார்க்கலாம் ஒரே மாதிரி இங்கே பல்வேறு கோணங்களில் காட்டி உள்ளேன் அதன் மேல் பக்க தோற்றம் இங்கே காட்டப்பட்டுள்ளது இதில் கப் மற்றும் கோன் போன்ற வடிவத்தை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் பக்கவாட்டு தோற்றமும் காட்டப்பட்டுள்ளது இதில் நெக்கிங் உருவான பகுதியை நீங்கள் தெளிவாக காணலாம்எனவே இது கப் மற்றும் கோன் முறிவு ஆகும் இந்த பரிசோதனைகள் ஆய்வு கூடத்தில் வெவ்வேறு மாணவர்களால் செய்யப்பட்டது எப்பொழுதெல்லாம் பரிசோதனை மாதிரிகள் கிடைக்கப்படுகிறதோ அவற்றை இழுவிசை பரிசோதனை நிகழ்த்தி கப் மற்றும் கோன் போன்ற வடிவத்தை காணலாம் அதில் முக்கியமாக ஷியர் லிப் உள்ளது பெட்டிக் மற்றும் டக்டைல் பிராக்சர் கோட்பாடுகளை உருவாக்குவதற்கு இது மிகவும் பயன்படும் விரிசலின் வளர்ச்சிக்குண்டான மெக்கானிசத்தை பார்ப்போம் பெட்டிக் ஆனது சைக்ளிக் லோடிங் மூலம் உருவாகிறது என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் பெட்டிக் மூலம் மட்டுமே விரிசல் வளர்கிறது என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் ஆனால் விரிசல் உருவாவதற்கு பெட்டிக் ஒரு காரணியாகும் மற்றும் இது நடைமுறையில் பரவலாக உள்ளது விரிசல் வளர்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் அது பெட்டிக் விரிசலாக கூட இருக்க முடியும் இது சரி என்றாலும் பெட்டிக் மட்டுமே காரணி அல்ல என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அரிப்பின் மூலமாகவும் விரிசல் வளரும் இதை சுருக்கமாக SSS என்று கூறுவோம் இதில் மாறும் ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதில்லை ஆனால் நீண்ட காலத்திற்கு நிலைத்த ஸ்ட்ரெஸ் உருவாகிறது ஆனால் இந்த மொத்த மாதிரியும் ஒரு கரடுமுரடான சூழ்நிலையில் உள்ளது எனவே கரடுமுரடான சூழ்நிலையும் நிலைத்த நீடித்த ஸ்ட்ரெஸ்ஸும் அரிப்பு மூலம் விரிசல் உருவாவதற்கு காரணம் ஆகிறது இங்கு மேலும் கிரீப் என்ற மற்றொரு காரணியும் உள்ளது இதில் அதிக பட்ச வெப்ப நிலையில் நிலைத்த நீடித்த ஸ்ட்ரெஸ் செயல்படுகிறது ஆனால் நடைமுறை பயன்பாடுகளில் இவை அனைத்தும் இணைந்து செயல்படுகின்றன ஆனால் தனித்தனியாக பெட்டிக் மூலம் என்ன நிகழ்கிறது SSC அரிப்பு மூலம் என்ன நிகழ்கிறது கிரீப் மூலம் என்ன நிகழ்கிறது என்று பார்க்கலாம் ஆனால் நடைமுறையில் இவை அனைத்தும் இணைந்து செயல்படுகின்றன இங்கே கொரோஷன் பெட்டிக் கிரீப் பெட்டிக் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கொரோஷன் மற்றும் பெட்டிக் இணைந்ததே கொரோஷன் பெட்டிக் ஆகும் அதை போல் கிரீப் மற்றும் பெட்டிக் fatigue இணைந்ததே கிரீப் பெட்டிக் ஆகும் லிக்யூட் மெட்டல் சிதைவு என்று மற்றொரு காரணியும் உள்ளது எனவே விரிசலின் வளர்ச்சி பற்றி விவரிப்பதற்கு நிறைய மெக்கானிசம் உள்ளன அமைப்புகளின் சிதைவு பற்றிய மெக்கானிசத்தை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று ஏற்கனவே கூறியுள்ளேன் டேமேஜ் டாலரெண்ட் வடிவமைப்புகள் பற்றிய கோட்பாடுகளை உருவாக்குவதற்கு இது மிகவும் முக்கியமானது அமைப்புகளின் சிதைவு பற்றிய மெக்கானிசத்தை பற்றி தெரியவில்லை என்றால் நீங்கள் பொருத்தமான வழிமுறைகளை உருவாக்க முடியாது விரிசலின் வளர்ச்சிக்குண்டான மெக்கானிசம் பற்றி பார்த்தோம் பிராக்சர் மெக்கானிசம் என்றால் என்ன என்றும் பார்த்தோம் பிரிட்டில் பிராக்சர் அல்லது கிளீவேஜ் பிராக்சர் பற்றி பிறகு விரிவாக பார்க்கலாம் டக்டைல் பிராக்சர் ரப்சர் என்றும் அழைக்கப்படும் அதைப் பற்றியும் விரிவாக பார்க்கலாம் பிரிட்டில் பிராக்சர் மிக மிக வேகமானது டக்ட்டில் பிராக்சரும் வேகமானதே ஆனால் பிரிட்டில் பிராக்சருடன் ஒப்பிடும் பொழுது சற்று மெதுவானது பெடிக் கிராக் குரோத் மாடல் பிரிட்டில் அல்லது டக்டைல் என எதுவாக இருந்தாலும் விரிசலின் வளர்ச்சியைவிட முறிவின் வேகம் அதிகம் இவை இரண்டுமே வேகமான செயல்முறைகள் ஆகும் பிரிட்டில் பிராக்சருடன் ஒப்பிடும் பொழுது டக்டைல் பிராக்சர் சற்று மெதுவான செயல்முறை ஆகும் முதலில் பெடிக் காரணமாக விரிசல் எவ்வாறு வளர்கிறது என்று பார்க்கலாம் அதற்குண்டான வழிமுறைகளை நாம் உருவாக்குவோம் இங்லீசின் தீர்வுகளை பார்த்தபிறகு குறைந்த அளவில் விசை செயல்படும் போது கூட விரிசலின் நுனியில் அதிக ஸ்ட்ரெஸ் இன் காரணமாக அதிக அளவில் பிளாஸ்டிக் டீபர்மேஷன் ஏற்படுகிறது என்று நீங்கள் ஒத்துக் கொள்வீர்கள் பெடிக் விரிசலின் வளர்ச்சி பற்றி வடிவமைப்பதற்குண்டான படிநிலைகளை இங்கே நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் இதை உற்று நோக்கிய பிறகு இந்த இயங்கு படத்தை பார்த்து விரிசல் வளர்வதற்குண்டான காரணங்களை நாமாகவே புரிந்து கொள்ளலாம் முதலில் இந்த ஸ்லைடில் உள்ள கருத்துக்களின் மீது நாம் கவனம் செலுத்துவோம் மற்றும் அதனுடைய படத்தை நான் இங்கே கொடுத்துள்ளேன் அதை விளக்குவதற்கு இழுவிசை பரிசோதனையில் உருவான ஷியர் லிப் மீது கவனம் செலுத்துவோம் இங்கே ஷியர் லிப் ஆனது45 டிகிரி கோணத்தில் இருப்பது முக்கியமான ஒன்றாகும் இப்பொழுது விரிசலை எடுத்துக்கொள்வோம் வெளிப்புறத்தில் இருந்து செயல்படும் விசையின் காரணமாக விரிசலின் நுனியில் பிளாஸ்டிக் டீபோர்மேஷன் ஏற்படுகிறது ஷியர் ஸ்ட்ரெஸ் காரணமாக அணுத்தளம் நழுவுவதற்கு இது காரணமாகிறது இது நழுவுவதால் விரிசலானது நீள்கிறது இது காம்ப்ளிமென்ட் தளங்களிலும் நிகழும் பெடிக் காரணமாக விரிசல் வளர்வதை காட்டுவதே என்னுடைய நோக்கமாகும் இதே விரிசல் மூடுவதற்கு மாறான செயல் முறையாகும் இது வேகமாக நகரும் பொழுது முறிவு உண்டாகிறது இப்பொழுது தொடர்ந்து செயல்படுத்தப்படும் விசையின் காரணமாக உண்டாகும் விரிசலின் வளர்ச்சியை இந்த தெளிவான படத்தின் மூலம் நாம் காணலாம் அணுத்தளம் நழுவுவதன் காரணமாக விரிசலின் நுனியில் பிளாஸ்டிக் டீபோர்மேஷன் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் இது காம்ப்ளிமென்ட் தளங்களிலும் நிகழும் என்பது அடுத்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது தொடர்ந்து ஏற்படும் இந்த நழுவுதல் காரணமாக விரிசலானது படத்தில் காட்டப்பட்டுள்ள வடிவத்தைப் பெறுகிறது இதை நீங்கள் வரைந்து கொள்ளுங்கள் பெடிக் காரணமாக விரிசல் எவ்வாறு வளர்கிறது என்பதன் கருத்துருக்களை இதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதை நீங்கள் வரைந்த பிறகு இந்த இயங்கு படத்தை பாருங்கள் இதை 2 அல்லது 3 முறை பார்த்த பிறகு அதனுடைய கருத்துருக்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் விரிசலானது ஆரம்ப நிலையில் ஒரு மாதிரியும் கம்பிளிமெண்டரி தளங்களில் நழுவுதல் ஏற்பட்ட பிறகு வேறு வடிவத்தை அடைகிறது இருப்பினும் பிளாஸ்டிக் டீபர்மேஷன் ஏற்படுவதால் இங்கே எதுவுமே கூராக இருக்காது பிளாஸ்டிக் டீபர்மேஷன் அதை மழுங்கடித்துவிடும் எனவே விரிசலானது தானாகவே மழுங்கி விடும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் இங்லீசின் தீர்வுகளில் இருந்து விரிசலானது கூராக இருப்பது போலவும் குறைந்த அளவே விசை செயல்பட்டாலும் அங்கே ஸ்டிரஸ் மிக அதிகமாக இருக்கும் என்றும் நாம் காணலாம் எனவே அங்கே பிளாஸ்டிக் டீபர்மேஷன் நடக்கலாம் பிளாஸ்டிக் டீபர்மேஷன் ஆனது நழுவுதலுக்கும் கம்பிளிமெண்டரி தளங்கள் நழுவுதலுக்கும் காரணமாகிறது அதன்பிறகு சிறிது நீளம் வளர்ந்து பிறகு பிளாஸ்டிக் டீபர்மேஷன் காரணமாக முனை மழுங்கி விடுகிறது இவை அனைத்தும் விசை செயல்படும் போதே நிகழும் ஒருவேளை விசையை நீக்கிவிட்டால் விரிசலானது மீண்டும் கூராகிவிடும் ஏனென்றால் சைக்கிளிக் லோடு செயல்படும் பொழுது அது மேலும் கீழும் நகரும் எனவே விசையை நீக்கும் பொழுது விரிசல் கூர் ஆகிவிடுகிறது எனவே அடுத்தடுத்த விசைகளில் இந்த மொத்த செயல்முறையும் மீண்டும் நிகழ்கிறது முதலில் இந்த இயங்கு படத்தைப் பாருங்கள்அதை நான் பெரிதுபடுத்திக் காட்டுகிறேன் எனவே விசை செயல்படும் பொழுது விரிசல் பெரிதாகிறது விசை முடியும் தருணத்தில் விரிசல் மழுங்கிவிடுகிறது விசையை நீக்கி விட்ட பிறகு அது மீண்டும் கூர் ஆகிவிடுகிறது எனவே லோடிங் மற்றும் அன்லோடிங் ஆகியவற்றின் அளவுகோலை நீங்கள் படத்தில் காணலாம் நான் இதை பெரிதுபடுத்தினால் விரிசலின் நுனியில் என்ன நிகழ்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம் இது அதிகம் உருப்பெருக்கம் செய்யப்பட்ட படமாகும் ஆனால் இது மைக்ரான் அளவில் இருந்தது பெடிக் விசை செயல்படும் போது விரிசல் எவ்வாறு வளர்கிறது என்பதை அறிந்து கொள்ள இது பலமுறை உருப்பெருக்கம் செய்யப்பட்டுள்ளது விசை செயல்படும் போது நழுவுதல் மற்றும் கம்பிளிமெண்டரி தளம் நழுவுதல் காரணமாக விரிசல் பெரிதாகிறது எனவே இது கூராகி பின்னர் மழுங்கி விடுகிறது விசையை நீக்கிவிடும் பொழுது அது மீண்டும் கூராகிறது பிறகு இந்த மொத்த செயல்முறையும் மீண்டும் தொடங்குகிறது ஒவ்வொரு சைக்கிள்களுக்கு பிறகும் aமதிப்பு சிறிது வேறுபடுவதை நாம் பார்க்கலாம் பல சைக்கிள்களுக்கு பிறகு விரிசல் பெரிதாக வளர்வதால் ஸ்ட்ரெஸ் மதிப்பு உயர்கிறது எனவே விரிசல் பெரிதாகும் பொழுது aமதிப்பு கூடிக் கொண்டே வருகிறது இதை நாம் எக்ஸ்ட்ராபோலேட் செய்வது சுலபம் மைக்ரோக்ராப் பயன்படுத்தி விரிசல் வளர்ச்சியின் வீதத்தை கண்டறியும் படி உங்களுக்கு ஒரு வகுப்பீடு உள்ளது விரிசலின் முனை மழுங்கடிக்கபடுவதையும் மற்றும் விசையை நீக்கும் பொழுது அது மீண்டும் கூராவது பற்றியும் ஒரு வடிவமைப்பின் மூலம் நான் காட்ட போகிறேன் விசை செயல்படும் பொழுது விரிசல் வளர்ந்து பிறகு மழுங்கப்படுகிறது விசை நீங்கும் பொழுது மீண்டும் கூராகிறது இது மூடி மூடித் திறப்பதாலும் முனை மழுங்கடிக்கப்பட்டு மீண்டும் கூராவதாலும் அது ரெசிடியல் ஸ்டிரஸை விட்டுப் போகும் என்று நம் பொது அறிவு கூறுகிறது இது உண்மையும் கூட ஆராய்ச்சியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பை பிரித்து ஆராய்ந்து அதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு விளக்குவது ஸ்ட்ரியேஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அதை நாம் பார்க்கலாம் ஸ்ட்ரியேஷன்ஸ் ஸ்ட்ரியேஷன்ஸ் என்றால் என்ன சில நேரங்களில் விரிசலின் நுனியை அடையாளம் காணும் மிகச் சிறிய நெருக்கமான இடைவெளிகளே ஸ்ட்ரியேஷன்ஸ் எனப்படும் ஒரு மாதிரியில் காணப்பட்ட பொதுவான ஸ்ட்ரியேஷன்ஸ் இங்கே உள்ளன அதன் கீழ்ப் பக்கத்தில் நாம் கவனம் செலுத்துவோம் அதன் அளவுகோலின் வீதத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இது இரண்டு மைக்ரான் ஆகும் அதாவது குறைந்தபட்ச தூரம் இரண்டு மைக்ரான் ஆகும் எனவே இரண்டு மைக்ரான் தூரத்தில் 1234 ஸ்ட்ரியேஷன்ஸ் உள்ளன அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வதற்கு இன்னும் உருப்பெருக்கி காட்டுகிறேன் அதை நீங்கள் வரைந்து கொள்ளுங்கள் ஏன் இந்த முகடுகள் உருவாக்கப்பட்டது மீண்டும் மீண்டும் திறந்து மூடுவதால் இந்த முகடுகள் உருவாகின்றன பெட்டிக் மாடலை வடிவமைக்கும்போது இதை நாம் கண்டோம் மீண்டும் மீண்டும் திறந்து மூடும் அமைப்பை நாம் ஏற்கனவே பெற்றோம் இதை நீங்கள் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது நீங்கள் அவற்றை மிக உயர்ந்த உருப்பெருக்கங்களில் மட்டுமே பார்க்க வேண்டும் எனவே இந்த பரிசோதனை மாதிரியில் இது போன்ற அடையாளங்கள் உள்ளன இங்கே எந்த விதமான லோடிங் செயல்படுகிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இங்கே ரிப்பீடட் ஓவர்லோடு செயல்படுகிறது இங்கே ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் காணமுடியும் விரிசலின் மிக நீண்ட வளர்ச்சி உள்ளது அந்த வகையான பகுப்பாய்வை உலோகவியலாளர்கள் செய்கிறார்கள் இங்கே முகடுகள் உருவாகின்றன என்று நாம் பார்த்தோம் பெட்டிக் மாடல் வடிவமைப்பில் விரிசல் வளரும் பொழுது ஏன் முகடுகள் உருவாகின்றன என்று நாம் விளக்கினோம் விரிசல்களின் எல்லா மேற்பரப்பிலும் நீங்கள் இந்த முகடுகளை காணலாம் மைக்ரோஸ்கோப்பிக் அளவில் இது ஒரு முக்கியமான அடையாளமாகும் ஆனால் இது உலோகத்தையும் உலோக கலப்பையும் சார்ந்தது ஒருவேளை ஸ்ட்ரியேஷன்ஸ் இல்லை என்றால் விரிசல் வளரவில்லை என்று நீங்கள் வாதம் செய்யக்கூடாது பெரும்பாலான சூழ்நிலைகளில் ஸ்ட்ரியேஷன்ஸ் உருவாகின்றன உலோக கலப்பை பொருத்து சில விலக்குகள் உள்ளன தெளிவான ஸ்ட்ரியேஷன்ஸ் உருவாகாமல் போகலாம் இதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பீச் மார்க்ஸ் இப்போது பீச்மார்க் என்றால் என்ன என்று பார்க்கலாம் ஸ்ட்ரியேஷன்ஸ் போல் அல்லாமல் பீச்மார்க் தெளிவாக தெரிய கூடியவை பீச்மார்க் மற்றும் ஸ்ட்ரியேஷன்ஸ் ஆகியவற்றை நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் பெட்டிக் விரிசல் வளரும்போது ஏற்படும் தடையின் காரணமாக பீச்மார்க் உருவாகிறது அதாவது ஒரு இயந்திரத்தை பல மணி நேரங்கள் ஓட வைத்துவிட்டு பிறகு ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் நிறுத்தி வைத்துவிட்டு மீண்டும் தொடங்குவது போன்றதாகும் பிறகு அதை பல நாட்களுக்கு ஓட வைத்துவிட்டு நிறுத்துவது ஆகும் இதன் அனைத்து அடையாளங்களையும் அந்தமாதிரி பெற்றிருக்கும் இதை நீங்கள் பிரித்து பார்த்து பகுப்பாய்வு செய்யலாம் ஒரு மரத்தின் வயதை அதன் குறுக்கு வளையங்களை வைத்து அறியலாம் இதன் மூலம் அந்த மரத்தின் நாட்களை கணக்கிடலாம் ஒரு அமைப்பில் வெளியிலிருந்து விசைகள் செயல்படும் பொழுது இயற்கையாகவே சில நிகழ்வுகள் ஏற்படும் அது மந்தமானது என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அப்படி அல்ல இது ஒருவித புத்திசாலித்தனத்தையும் கொண்டுள்ளது இது தானாகவே வெளிப்படுத்தக் கூடியது இந்த அனைத்து விஷயங்களையும் நான் தொகுத்து வைத்துள்ளேன் இவ்வாறாகவே உலோகவியலாளர்களின் பகுப்பாய்வு இருக்கும் ஒரு சாதாரண இயந்திரப் பொறியாளருக்கு ஸ்ட்ரியேஷன்ஸ் என்றால் என்ன என்று தெரியாது ஆனால் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பாடத்தை நீங்கள் படித்த பிறகு உலோகவியலின் சில அடிப்படைக் கருத்துக்களை தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அனுகூலமாகும் அதற்காகவே நான் ஸ்ட்ரியேஷன்ஸ் பற்றி விளக்குவதற்கு சிறிது நேரம் எடுத்துக் கொண்டேன் இப்பொழுது பீச்மார்க் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனுடைய அழகான படமும் இங்கே உள்ளது மீண்டும் இதில் ஷியர் லிப் காரணமாக முறிவு ஏற்பட்டுள்ளது இது எப்பொழுதும் 45 டிகிரி கோணத்தில் இருக்கும் அந்த படத்தை நான் காட்டுகிறேன் இந்தபடத்தில் பெடிக் விரிசலின் ஆரம்பம் பெட்டிக் பகுதி மற்றும் முறிந்த பகுதி ஆகியவை காட்டப்பட்டுள்ளன பெட்டிக் பகுதியில் பல குழிவான பள்ளங்கள் உள்ளன அவை காம் செல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அவை உண்மையில் நிறுத்தும் குறியீடுகள் ஆகும் அவற்றிற்கு பீச்மார்க் என்றும் பெயர் உண்டு ஒரு அமைப்பு தொடர்ந்து செயல்படும் பொழுதோ அல்லது சிறிய குறுக்கீடு இருக்கும்பொழுது பீச்மார்க் உருவாகாது எனவே ஒரு இயந்திரம் நிறுத்தப்பட்டு மற்றும் மீண்டும் தொடங்கும் பொழுது தனித்துவமான பீச்மார்க் உருவாகிறது ஸ்ட்ரியேஷன்ஸ் என்றால் என்ன பீச்மார்க் நடுவில் ஆயிரக்கணக்கில் ஸ்ட்ரியேஷன்ஸ் உள்ளன அவற்றை நுண்ணோக்கியின் மூலம் மட்டுமே பார்க்க முடியும் அதிக உருப்பெருக்கத்தின் கீழ் மட்டுமே அவை தெரியும் எனவே பீச்மார்க் மற்றும் ஸ்ட்ரியேஷன்ஸ் இடையே உள்ள வேறுபாட்டை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதைத்தான் இது வலியுறுத்துகிறது பீச்மார்க் மற்றும் ஸ்ட்ரியேஷன்ஸ் ஆகியவற்றை குழப்பிக்கொள்ளக்கூடாது அதே விரிசலின் மேற்பரப்பில் இரண்டு பெரிய பீச்மார்க் நடுவில் ஆயிரக்கணக்கில் ஸ்ட்ரியேஷன்ஸ் உள்ளன அவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடு தெரியும் படி படத்தை தெளிவாக வரைந்து கொள்க இப்பொழுது SCC என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ஸ்டிரஸ் கரோஸின் கிராக்கிங்கிற்கு செல்லலாம் SSC ஆனது டென்சைல் ஸ்ட்ரெஸ் மற்றும் அரிக்கும் சூழல் காரணமாக உண்டாகிறது டென்சைல் ஸ்ட்ரெஸ் எங்கிருந்து உருவாகிறது நிறைய இயந்திர பாகங்களுக்கு இடையே இன்டர்பெரென்ஸ் பிட் உள்ளது இந்த இன்டர்பெரென்ஸ் பிட் அல்லது பெரிதான பின் கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் உருவாக காரணமாகிறது இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆனது நேரடியாக செலுத்தப்பட்ட அல்லது ரெசிடுயல் ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கலாம் ஆனால் இது பொதுவாக கணக்கில் கொள்ளப்படுவதில்லை நீங்கள் ஒரு தொழிற்சாலைக்கு செல்கிறீர்கள் அங்கே ஒரு இயந்திரத்தின் பாகம் இன்டர்பெரென்ஸ் பிட் முறையில் செய்யப்படுகிறது நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் அவர்கள் இன்டர்பெரென்ஸ் பிட் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஸ்ட்ரெஸ் உருவாவதை அவர்கள் கணக்கில் கொள்வதில்லை அதை அவர்கள் தவிர்த்து விடுவார்கள் அவர்களது பகுப்பாய்வு செய்யும் போது மட்டுமே வெளியிலிருந்து செயல்படும் விசைகளை கணக்கில்கொண்டு அவர்கள் உருவாக்கிய பகுதியானது சேவையின் போது எப்பொழுது தோல்வி அடையும் என்று கருதுவார்கள் பிறகு அவர்கள் நம்மிடம் வருவார்கள் அப்பொழுது இன்டர்பெரென்ஸ் பிட் காரணமாக உண்டான ரெசிடுயல் ஸ்ட்ரெஸை நீங்கள் கணக்கில் கொள்ளவில்லை என்று கூறுவோம் எனவே இன்டர்பெரென்ஸ் பிட் மிக மிக முக்கியமானது அவற்றை கவனமுடன் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இன்டர்பெரென்ஸ் பிட் காரணமாக உண்டான ரெசிடுயல் ஸ்ட்ரெஸை தவிர்க்கக் கூடாது SCC ஐ பொருத்தவரை அதன் உலோகத்தின் கலப்பு மிக முக்கியமானது இதன் மூலம் SCC பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒருவேளை SCC சிக்கல் இருந்தால் அதை அல்லாயின் கலவை அல்லது நுண் கட்டமைப்பு அல்லது ஹீட் ட்ரீட்மென்ட் இல் கவனம் செலுத்த வேண்டுமா இந்த வழிமுறைகளின் மூலம் நீங்கள் SCC ஆல் பெரிதாகும் விரிசலின் வளர்ச்சியை குறைக்க முடியும் இதற்கு உதாரணமாக நாம் பின்னால் பார்க்கலாம் அதாவது எந்த பயன்பாடுகளுக்கு எவ்விதமான இரும்பை தேர்ந்தெடுப்பது என்று பார்க்கலாம் நிச்சயமாக அல்லாயின் கலவை அல்லது நுண் கட்டமைப்பு அல்லது ஹீட் ட்ரீட்மென்ட் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன இங்கே மீண்டும் விரிசலின் வளர்ச்சியானது ஒரு மெதுவான செயல்முறையாகும் இதன் பயன்பாட்டை குறிக்கும் விதமாக இந்த படத்தை அழகாக உருப்பெருக்கி காட்டியுள்ளேன் இது இன்கோனல் ஹீட் எக்சஞ்சேர் டூபின் இன்டெர்க்ரானுலர் SCC ஐ விரிசல் மற்றும் அணுக்களின் எல்லை ஆகியவற்றுடன் குறிக்கிறது இந்த படத்தை உருவாக்கியவர்களை நினைவு கூர்கிறேன் இது மெட்டலர்ஜிக்கல் டெக்னாலஜிஸ் இன்கார்போரட் லிருந்து பெறப்பட்டது இந்த படத்தை நான் பெரிது படுத்துகிறேன் இது வெவ்வேறு அணுக்களின் அமைப்பை நன்றாக காட்டும் இதை நீங்கள் எளிதாக வரைந்து கொள்ளுங்கள் இந்த படத்தில் உள்ள தடிமனான கருப்பு கோடு விரிசலை குறிக்கிறது இந்த விரிசல் எங்கே வளர்ந்தது இது அணுக்களின் எல்லையிலிருந்து வளர்ந்திருக்க வேண்டும் எனவே இது இன்டெர்க்ரானுலர் விரிசல் வளர்ச்சியாகும் இங்கே விரிசலின் முனை எவ்வாறு நீண்டுள்ளது அரிப்பின் காரணமாக விரிசலின் முனை நீண்டுள்ளது வெவ்வேறு பெடிக் மெக்கானிசம் பற்றி நாம் பார்த்தோம் SCC உருவாவதற்கு மூன்று மெக்கானிசம் உள்ளன ஒன்று ஆக்டிவ் பாத் டிசோலியேசன் இரண்டாவது ஹைட்ரஜன் எம்பிரிட்லேமென்ட் மூன்றாவதாக பிலிம் இண்ட்யூஸ்ட் க்ளீவேஜ் அடுத்த வகுப்பில் இந்த மெக்கானிசம் பற்றி பார்க்கலாம் இன்றைய போட்டோ எலாஸ்டிக் விளிம்புகளின் வடிவியல் அம்சங்கள் இதன் மூலம் எந்த மாதிரியான விசை செயல்படுகிறது என்று தெரிந்துகொள்ளலாம் மற்றும் பரிசோதனை தரவுகளை செயலாக்கம் செய்து ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபாக்டரை கண்டுபிடிக்க பொருத்தமான பகுப்பாய்வு சமன்பாடு உறுப்புகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த பகுப்பாய்வு வடிவமைப்பானது பரிசோதனை தரவுகளுடன் ஒத்துப் போகவேண்டும் அதன்பிறகு சில புத்தகங்களையும் குறிப்பேடுகளையும் பார்த்தோம் பிறகு ஷியர் லிப் பற்றி புரிந்து கொள்ள எளிய இழுவிசை பரிசோதனையில் கிடைத்த கப் மற்றும் கோன் வடிவங்களை உற்று நோக்கினோம் பிறகு பெட்டிக் காரணமாக விரிசல் வளர்வது பற்றி நாம் புரிந்து கொண்டோம் அதன் பிறகு விரிசல் வளர்ச்சியின் மெக்கானிசமான ஸ்டிரஸ் கொரோஸின் கிராக்கிங் பற்றி பார்த்தோம்